இந்த பாடநெறி மைக்ரோவேவ் ஒருங்கிணைந்த சர்க்யூட்இன் மற்றொரு தொகுதிக்கு வருக நாம் வாரம் 3 தொகுதி 4 இல் இருக்கிறோம் எனவே முந்தைய தொகுதியில் 2 போர்ட்களின் S அளவுருக்களின் பண்புகள் 2 போர்ட்களின் நெட்வொர்க்கிற்கான S அளவுருக்களின் பண்புகளை பார்த்தோம் பிறகு உள்ளீடு மற்றும் வெளியீட்டு ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட்க்கான எக்ஸ்பிரஷணை நாம் பெற்றுள்ளோம் பின்னர் இந்த ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் ஐ கணக்கிடுவதற்கு ஒரு முறை உள்ளது என்று நான் சொன்னேன் இன்சிடென்ட் அலை அல்லது ரெப்லெக்டட் அலையின் விகிதம் உள்ளது என்று உங்களுக்கு தெரியும் ஒரு போர்ட்ல் மட்டுமல்ல இன்சிடென்ட் அலை ஒரு போர்ட்டில் இருப்பதாகவும் ரெப்லெக்டட் அலை இருப்பது போர்ட் 5 அல்லது போர்ட் 6 போர்ட் 4 என்றும் கூறுகிறது இந்த 2 அளவுகளின் விகிதத்தை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் ஒரு எளிய முறை உள்ளது அது சிக்னல் புளோ வரைபட முறை என்று அழைக்கப்படுகிறது இப்போது சிக்னல் புளோ வரைபட முறை என்ன என்று பார்ப்போம் எனவே சிக்னல் புளோ வரைபடங்கள் அது என்ன இது S அளவுருக்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு பகுப்பாய்வு நுட்பமாகும் மேலும் இது சக்தி ஓட்டத்தை காட்சிப்படுத்துவதற்கான ஒரு வழியாகும் இவை 2 விஷயங்கள் எனவே நாம் 2 போர்ட் நெட்வொர்க்கிற்கு மீண்டும் செல்வோம் முதலாவதாக ஒவ்வொரு இன்சிடென்ட் அல்லது ரெப்லெக்டட் அலை ஒரு முனையால் குறிக்கப்படுகிறது மற்றும் அந்த முனை ஒரு சிறிய குமிழால் குறிக்கப்படுகிறது எங்களிடம் 4 இன்சிடென்ட் மற்றும் ரெப்லெக்டட் அலைகள் உள்ளன எனவே இந்த வழியில் 4 முனைகள் உள்ளன B 2 மற்றும் A 2 இப்போது எங்கள் 2 போர்ட் நெட்வொர்க்கில் விவரிக்கப்பட்டுள்ளபடி A1 மற்றும் A2 ஆகியவை B1 மற்றும் B2 ஐ உருவாக்குகின்றன என்பதை நாங்கள் அறிவோம் ஏனென்றால் இந்த 2 போர்ட் நெட்வொர்க்கிற்கு பொருந்தக்கூடிய சமன்பாடுகளை நாம் எழுதினால் சமன்பாடுகள் B1 S11 A1 S12 A2 மற்றும் B2 S21 A1 S22 A2 எனவே இந்த நெட்வொர்க்கை மட்டும் கருத்தில் கொண்டால் B 1 மற்றும் B 2 ஆகியவை ஏ 1 மற்றும் ஏ 2 ஆகியவற்றால் ஏற்படுகின்றன என்பதைக் காணலாம் எனவே இது A1 மற்றும் A2 B1 மற்றும் B2 க்கு பங்களிப்பது போன்றது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் A1 இலிருந்து சக்தி பாய்கிறது ஏனெனில் A1 A1 இல் பாயும் சக்தி B1 ஐ உருவாக்குகிறது எனவே நம்மிடம் ஒரு மாறி அல்லது ஒரு முனை மற்றொரு முனைக்கு கொடுக்கும் அல்லது பங்களிக்கும் போது இந்த சமன்பாட்டிலிருந்து இங்கே 2 க்கு இடையில் ஒரு கோடு அல்லது அம்புக்குறியை வரைகிறோம் எனவே A1 மற்றும் A2 ஆகியவை B2 க்கு பங்களிக்கின்றன இதேபோல் A1 மற்றும் A2 B1 க்கு பங்களிக்கின்றன மற்றும் அளவு ஒவ்வொன்றிற்கான பங்களிப்பில் அதாவது A1 S 11 S11 A1 பி 1 க்கு பங்களிக்கப்படுகிறது எனவே S11 இந்த 2 முனைகளில் சேரும் எடையாக இருக்கும் இதேபோல் S21 ஆகவும் S22 ஆகவும் S12 ஆகவும் இருக்கும் நல்லது எனவே நாம் பார்ப்பது போல் இது இங்கிருந்து A1 மட்டுமே B1 ஐ உருவாக்க முடியும் என்பது போல் தோன்றக்கூடும் ஆனால் அது அவ்வாறு இல்லை அது மற்றொரு செயல்முறையின் மூலம் கூட இருக்கலாம் எடுத்துக்காட்டாக நாம் ஒன்றை இணைத்தால் இங்கே ஒரு ஜெனரேட்டர் சுமை உள்ளது பின்னர் B1 கூட மறுநிகழ்வு முறையில் A1 க்கு பங்களிக்கும் எனவே ஒரு எளிய எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் ஒரு எளிய 2 போர்ட் நெட்வொர்க் அதன் இரண்டு உள்ளீடும் ஒரு ஜெனரேட்டருடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் அதன் வெளியீடு ஒரு சுமைக்கு இணைக்கப்பட்டுள்ளது எனவே அதற்கான சுற்று வரைபடம் இந்த நெட்வொர்க்கின் போர்ட் 1 மற்றும் போர்ட் 2 இரண்டிலும் Z0 என்பது சிறப்பியல்பு மின்மறுப்பு என்று சொல்லலாம் ES என்பது மூல மின்னழுத்தமாகும் இப்போது VG என்பது 2 போர்ட் நெட்வொர்க்கில் பயன்படுத்தப்படும் மின்னழுத்தம் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் VG க்கு எக்ஸ்பிரஷன் என்பது ES I1 மடங்கு ZS க்கு சமமாக எழுதலாம் I1 என்பது போர்ட் 1 க்குள் பாயும் மின்னோட்டம் மற்றும் I2 என்பது பாய்கின்ற மின்னோட்டம் இங்கிருந்து இதை நாம் எழுதலாம் இப்போது இது மின்னழுத்தங்கள் மற்றும் மின்னோட்டங்களின் அடிப்படையில் உள்ள சர்க்யூட் சமன்பாடு இதை இப்போது இயல்பாக்கப்பட்ட மின்னழுத்தங்கள் மற்றும் மின்னோட்டங்கள் இயல்பாக்கப்பட்ட இன்சிடென்ட் மின்னழுத்தங்கள் மற்றும் மின்னோட்டங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் மாற்றினால் நமக்குக் கிடைப்பது முந்தைய சமன்பாட்டிலிருந்து பின்பற்றப்படுகிறது இதை சிம்பிளிபை செய்வதனால் நமக்கு கிடைப்பது இப்போது இந்த சொல் நான் பிரதிநிதித்துவப்படுத்தினால் உண்மையில் மூல ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் அல்லது ஜெனரேட்டர் ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் ஆகும் இந்த முழு வார்த்தையும் நான் BS என்ற வார்த்தையால் பிரதிநிதித்துவப்படுத்தினால் எனது A1BS B1 காமா S என்று எழுதலாம் இந்த முழு சுற்றுகளின் சிக்னல் புளோ வரைபட வரைபடத்தை நான் வரைந்தால் நாம் பார்த்தபடி 2 போர்ட் நெட்ஒர்க்கில் முதலாவதை தொடங்கலாம் இது அடிப்படை சிக்னல் புளோ வரைபடம் மற்றும் இது தவிர எங்கள் சுமைக்கான சமன்பாடும் எங்களிடம் உள்ளது எனவே A2 B2 காமா L என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் A2 க்கு B2 பங்களிப்பு உள்ளது காமா எல் என்ற பெருக்க காரணி மூலம் மற்றும் A1 BS B 1 காமா S ஆக இருப்பதையும் நாங்கள் கண்டோம் அதைச் செய்ய நான் என்ன செய்கிறேன் என்றால் பBS அலை என மற்றொரு முனையை எடுத்துக்கொள்கிறேன் அது அளவு 1 உடன் A 1 உடன் பங்களிக்கிறது ஏனெனில் BS இங்கே எந்த வார்த்தையினாலும் பெருக்கப்படவில்லை மேலும் இந்த காமா S மீண்டும் பங்களிக்கிறது எனவே B 1 ஆனது காமா S என்ற பெருக்க காரணி உடன் A1 க்கு பங்களிக்கிறது இப்போது இதைப் பயன்படுத்துவது உங்களுக்குத் தெரிந்தபடி காமா in மதிப்பைக் கண்டுபிடிக்க விரும்பினால் நாம் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் முந்தைய தொகுதியில் காமா in சமமாக இருந்தது இந்த உறவால் வழங்கப்பட்டது இப்போது அதே உறவை கண்டறிய சமன்பாட்டை எளிதாக்க இந்த சிக்னல் புளோ வரைபட வரைபடத்தைப் பயன்படுத்தலாமா என்பது கேள்வி எனவே அதைச் செய்ய சிக்னல் புளோ வரைபடங்களை எளிமைப்படுத்த சில விதிகள் உள்ளன உங்களிடம் இது போன்ற சிக்னல் புளோ வரைபடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இது இதற்கு இணையானது உங்களிடம் இது போன்ற சிக்னல் புளோ வரைபடம் இருந்தால் பின்னர் இது இதற்கு இணையானது எனவே இது சிக்னல் புளோ வரைபட வரைபடத்தின் விநியோகிக்கப்பட்ட பண்பு போன்றது இதேபோல் உங்களிடம் சிக்னல் புளோ இருந்தால் அதாவது ஒன்றுக்கொன்று பின்தொடரும் சிக்னல் புளோ வரைபடத்தை இதற்கு இணையாக்குவது அவைகள் இதுபோன்று இருந்தால் அது இந்த கட்டமைப்பிற்கு சமம் எனவே இங்கே நாம் T1 T2 அளவைக் கொண்ட ஒரு வளையத்தைக் கொண்டுள்ளோம் இறுதியாக நமக்கு ஒரு வளையம் கிடைக்கும் இது போன்ற ஒரு வளையம் இருந்தால் அது சமம் நாம் அந்த வளையத்தை அகற்றி இது போன்ற ஒரு சமமான சர்க்யூட் ஐ வைத்திருக்க முடியும் எனவே இப்போது சில நிமிடங்களுக்கு முன்பு நாங்கள் விவாதித்த 2 போர்ட் நெட்வொர்க்கிற்கான அசல் நம்முடைய சிக்னல் புளோ வரைபட வரைபடத்திற்குச் சென்று இதேபோன்றதைப் பெற முடியுமா என்பதைப் பார்ப்போம் சிக்னல் புளோ வரைபட வரைபடத்தை பிரித்து பின்னர் அதன் எளிமையான பதிப்பைப் பெறலாம் எனவே இது சில நிமிடங்களுக்கு முன்பு நான் விவாதித்த சிக்னல் புளோ வரைபடமாகும் இது ZL உடன் இணைக்கப்பட்ட சுமைகள் மற்றும் உள் மின்மறுப்பு ZS உடன் ஒரு ஜெனரேட்டருடன் இணைக்கப்பட்ட இரண்டு சுமைகளைக் கொண்ட 2 போர்ட் நெட்வொர்க்குக்கானது இப்போது இதற்காக காமா in ஐ கண்டுபிடிக்க முயற்சிப்பதால் சுமைகளைப் பார்ப்போம் இதை மட்டும் வரைவோம் சுமையை கொண்ட சர்க்யூட் வரைவோம் எனவே சுமை கொண்ட சிக்னல் புளோ வரைபட வரைபடம் இவ்வாறு இருக்கும் இப்போது இருக்கும் இந்த சுழற்சியைப் பாருங்கள் இதுதான் வளையம் மற்றும் நான் ஒற்றை புள்ளி A2 க்கு பதிலாக இந்த சுழற்சியைப் பிரிக்கிறேன் நான் சொல்வது என்னவென்றால் நம்மிடம் இப்போது காமா L உள்ளது S 22 உள்ளது நானும் இங்கே காமா L ஐ பெற்றுள்ளேன் எனவே நான் என்ன செய்தேன் நான் 2 புள்ளிகளை எடுத்தேன் இந்த முனை A2 ஐப் பிரித்தேன் இப்போது இரண்டு A2sஐயும் பெருக்கினேன் இந்த இரண்டு முனைகள் ஆகிய A2 விற்கு எடை காமா L அளவைக் கொண்ட பாதையை வழங்கியுள்ளேன் எனவே பின்னர் நான் இந்த வழியை என்ன செய்தேன் இப்போது நான் இந்த வளையத்தை அகற்றி அதை ஒரு லூப் இது போன்ற ஒற்றை தோற்றமாக உருவாக்கினேன் எனவே இது இது நான் முன்பு விவாதித்த அடையாளத்திலிருந்து இந்த அடையாளம் எப்போது இது போன்ற ஒரு வளையம் இருந்தாலும் என்னால் ஐடென்டிட்டிஐ நான் செயல்படுத்துகிறேன் சமமான சிக்னல் புளோ வரைபடம் இது போல் மாறும் எனவே இந்த ஐடென்டிட்டிஐ நான் செயல்படுத்துகிறேன் எனது சிக்னல் புளோ வரைபடமும் இப்போது எளிதாக்குகிறது எனவே இங்கிருந்து நான் இந்த நிலைக்கு வந்துவிட்டேன் இப்போது நான் இந்த கட்டத்திற்கு செல்கிறேன் எனவே இப்போது இந்த பாதை மட்டுமே உள்ளது காமா L இந்த வளையம் இந்த பாதையின் உள்ளே உறிஞ்சப்படும் இப்போது என்னிடம் உள்ளது இப்போது இது ஒரு எளிய விஷயமாக மாறுகிறது இது வெறும் 2 இணை பாதைகள் ஒரு பாதை இங்கே உள்ளது முழுவதுமாக நான் A1 ல் இருந்து B1 க்கு செல்ல வேண்டும் என்பதால் இந்த முழு விஷயத்தையும் இதற்கு எளிமைப்படுத்தலாம் இங்கு காமா in என்பது இந்த பாதை முழுவதும் உள்ள பெருக்களின் தொகை மற்றும் மொத்த எடையின் பெருக்களின் கூட்டுத்தொகையாகும் எனவே இந்த பாதையில் எடைகளின் மொத்த பெருக்கல் தொகை ஒரு காமா L டைம்ஸ் S21 1 காமா L S 22 S12 ஆகும் இந்த பாதையில் மொத்த எடை இதுதான் எனவே இந்த எக்ஸ்பிரஷன் இதற்கு சமம் இது நான் முன்பு பெற்ற எக்ஸ்பிரஷனிற்கு சமம் இப்போது நான் இன்னும் சிலவற்றைச் சேர்க்க விரும்புகிறேன் இவ்வாறு சிக்னல் புளோ வரைப்படம் பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன மேசன்ஸ் விதிகள் என்று அழைக்கப்படும் சில சிறப்பு விதிகள் உள்ளன பின்வரும் தொகுதிகளில் நாங்கள் அதை பற்றி பேசுவோம் கடந்த சில சொற்பொழிவுகளில் நான் விவரித்த Z மற்றும் Y அளவுருவுக்கு கூடுதலாக S அளவுருக்களும் உள்ளன என்று நான் சொன்னேன் அவைதான் நாங்கள் விரிவாக விவாதித்து வருகிறோம் ஆனால் நுண்ணலை சர்க்யூட்டுகளை விவரிக்கும் போது மற்றொரு வகுப்பு கேஸ்கேட் அளவுருக்கள் அல்லது ABCD அளவுருக்கள் எனப்படும் சர்க்யூட் அளவுருக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே ABCD அல்லது கேஸ்கேட் அளவுருக்கள் என்றால் என்ன என்று பார்ப்போம் எனவே ABCD அல்லது கேஸ்கேட் அளவுருக்கள் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்னழுத்தங்கள் மற்றும் மின்னோட்டங்கள் உள்ளீட்டு மின்னழுத்தங்கள் மற்றும் மின்னோட்டங்களை வெளியீட்டு மின்னழுத்தங்கள் மற்றும் மின்னோட்டங்களுடன் தொடர்புபடுத்துகின்றன ஒரு ABCD அளவுருவின் நன்மை என்னவென்றால் நீங்கள் கேஸ்கேடில் 2 நெட்வொர்க்குகள் இணைக்கப்பட்டுள்ளதாகக் கூறினால் ABCD அளவுரு மேட்ரிக்ஸ் அனைத்தும் 1 வது M 1 மற்றும் 2 வது நெட்வொர்க் M 2 என்றும் இந்த அடுக்கின் ஒட்டுமொத்த ABCD அளவுரு M 1 மடங்கு M 2 ஆக இருக்கும் அதுவே மிகப்பெரிய நன்மை கடந்து செல்லும் போது நாங்கள் விவரித்த அளவுருக்கள் மற்றவையும் உள்ளன என்பதையும் நான் சர்க்யூட் இல் குறிப்பிடலாம் சரி S அளவுருக்களின் பயன்பாட்டை நாம் பார்த்தோம் ஆனால் ஒரு நிலைமை உள்ளது எங்களிடம் 2 நெட்வொர்க்குகள் உள்ளன மற்றும் அந்த 2 நெட்வொர்க்குகளின் பகுப்பாய்வு Z அளவுருக்கள் அல்லது Y ஐப் பயன்படுத்துகிறது S அளவுருக்களுடன் ஒப்பிடும்போது அவை உண்மையில் அதிகமாகவும் வசதியாகவும் இருக்கலாம் எனவே அத்தகைய நிலைமை உண்மையில் உள்ளது எடுத்துக்காட்டாக 2 நெட்வொர்க்குகள் சீரியஸ் அல்லது ஷண்டில் இணைக்கப்பட்டிருந்தால் பின்னர் உண்மையில் Z மற்றும் Y அளவுருக்கள் S அளவுருக்களை விட வசதியாக இருக்கும் எப்படி என்று பார்ப்போம் எங்களிடம் 2 நெட்வொர்க்குகள் சீரியஸ் ஆக உள்ளன என்று வைத்துக்கொள்ளுங்கள் இந்த 2 நெட்ஒர்க்குகளும் சீரீஸில் உள்ளன ஏனெனில் அவை ஒரே மின்னோட்டங்களைக் கொண்டுள்ளன எனவே இது நெட்வொர்க் 1 மற்றும் இது நெட்வொர்க் 2 எனவே இந்த 2 சேர்க்கை ஒட்டுமொத்த Z அளவுருக்கள் Z1 2 வெறுமனே தனிப்பட்ட Z அளவுருக்கள் மேட்ரிக்ஸின் கூட்டுத்தொகையாக இருக்கும் எனவே 2 நெட்வொர்க்குகள் சீரீஸில் ஆக இருக்கும்போது Z அளவுருக்கள் உண்மையில் மிகவும் வசதியாக இருக்கும் இதேபோல் 2 நெட்வொர்க்குகள் ஷண்டாக இருந்தால் உண்மையில் இந்த 2 நெட்வொர்க்குகள் கலவையின் ஒட்டுமொத்த Y அளவுருக்கள் வெறுமனே தனிப்பட்ட Y அளவுரு மேட்ரிக்ஸ் இன் கூட்டுத்தொகையாகும் எனவே இது Z மற்றும் Y அளவுருக்கள் உண்மையில் S அளவுருக்கள் விட வசதியாக இருக்கும் 2 நிகழ்வுகளாகும் இப்போது நாங்கள் ABCD அளவுருக்களைப் பற்றி விவாதித்தோம்நாங்கள் விவாதித்து வரும் சில பொதுவான சர்க்யூட் கூறுகளின் ABCD அளவுருக்களை கண்டுபிடிக்க முயற்சிப்போம் குறிப்பாக விநியோகிக்கப்பட்ட சர்க்யூட் உறுப்பு எனவே நாம் ஒரு எளிய டிரன்ஸ்மிஷன் லைன் ஐ கருத்தில் கொண்டால் சில பொதுவான சுற்றுகளின் மாதிரி ABCD அளவுருக்கள் எங்களிடம் ஒரு பெரிய மின்மறுப்பு சீரியஸ் இல் உள்ளது என்று வைத்துக்கொள்ளுங்கள் பின்னர் ABCD மேட்ரிக்ஸ் இதுபோன்று வழங்கப்படுகிறது இது போன்ற ஒரு ஷன்ட் அட்மிட்டன்ஸ் ஷண்டில் இணைக்கப்பட்ட ஒரு சேர்க்கை இருந்தால் ABCD மேட்ரிக்ஸ் இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட நீளம் L அல்லது பீட்டா L அல்லது தீட்டா என்று இருந்தால் அதன் ABCD அளவுருக்கள் Z0 ஆகும் இது டிரான்ஸ்மிஷன் லைனின் சிறப்பியல்பு மின்மறுப்பு ஆகும் இப்போது ABCD அளவுருக்களுடன் S அளவுருக்கள் தொடர்பான சில உறவுகள் உள்ளன அது Z அளவுருக்கள் மற்றும் S அளவுருக்கள் இடையே உள்ள உறவுகளைப் போல ABCD முதல் S அளவுருக்கள் வரை முதலாவதாக எங்களிடம் ஒரு டிரன்ஸ்மிஷன் லைன் இருந்தால் இயல்பாக்கப்பட்ட ABCD அளவுருக்கள் எனப்படுவதை வரையறுக்கலாம் எனவே இயல்பாக்கப்பட்ட ABCD அளவுருக்கள் இப்படி வழங்கப்படுகின்றன எனவே A மற்றும் B ஒரே மாதிரியாக இருக்கின்றன C மற்றும் D ஆகியவை சிறப்பியல்பு மின்மறுப்புகளால் அளவிடப்படுகின்றன மற்றும் இயல்பாக்கப்பட்ட ABCD அளவுருக்களில் இந்த அளவுருக்கள் அனைத்தும் பரிமாணமற்றவை இப்போது இந்த வழியில் தொடர்கிறோம் நெட்வொர்க்கிற்கு S 11 இதன் மூலம் வழங்கப்படுகிறது எனவே நான் ஒரு அளவுரு மாற்றத்தை தருவேன் மற்ற அளவுருக்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் 2 போர்ட் ரேசிப்ரோகல் நெட்வொர்க்கிற்கான S அளவுரு மேட்ரிக்ஸில் A2 க்கான S அளவுரு மேட்ரிக்ஸிற்கான ரேசிப்ரோகல் நெட்வொர்க்குகளுக்கு நாங்கள் பார்த்த ரேசிப்ரோசிட்டி நிபந்தனை இவ்வுறவு முறையில் வந்தடைகிறது இப்போது ABCD அளவுருக்களைப் பொறுத்தவரை இது இந்த உறவில் நிற்கிறது என்பதைக் காட்டலாம் இங்கே நிச்சயமாக இப்போது இது A பார் B பார் C பார் மற்றும் D பார் ஆகியவை இயல்பாக்கப்பட்ட ABCD அளவுருக்கள் இதேபோன்ற நடவடிக்கைகள் இதேபோல் இவ்வாறே ஒரு காலபாகம் அலையில் ABCD அளவுருக்களை கண்டுபிடிக்க முனைவோம் கால் அலை மின்மாற்றியில் தீட்டா 90° எனவே ABCD மேட்ரிக்ஸ் என்பது cos 90 J Z0 sin 90 ° ஆக இருக்கும் பின்னர் JY0 sin 90° cos 90° ஆக இருக்கும் இயல்பாக்கப்பட்ட ABCD அளவுருக்களைக் கண்டுபிடிக்க நாங்கள் தேர்வுசெய்தால் பின்னர் இது இவ்வாறு இருக்கும் வெளியில் J உடன் இந்த தொகுதியில் நாங்கள் குறிப்பிட விரும்புவது நுண்ணலை பொறியியலில் 2 மிக முக்கியமான கருத்துக்களை உள்ளடக்கியது ஒன்று சிக்னல் புளோ வரைபடம் அவை மிகவும் சிக்கலான சர்க்யூட்களை பகுப்பாய்வு செய்ய விரும்பும்போது விரிவாகப் பயன்படுத்தப்படுகின்றன அதில் பல போர்ட்கள் அல்லது பல சர்க்யூட் கூறுகள் மற்றும் ABCD அளவுருக்கள் உள்ளன எனவே ABCD அளவுருக்கள் அவை மின்மறுப்பு அல்லது ஒப்புதல் அளவுருக்கள் போன்ற வேறு எந்த சர்க்யூட் அளவுருக்களைப் போலவும் இருக்கலாம் அவை மிகவும் விரிவாகப் பயன்படுத்தப்படுகின்றன குறிப்பாக மைக்ரோவேவ் சர்க்யூட்களில் இருந்து பகுப்பாய்வு ஒரு சர்க்யூட் மற்றும் கேஸ்கேட் கூறுகளின் விதிமுறைகளை பகுப்பாய்வு செய்வது முழு உறுப்புகளையும் ஒன்றாக கருதுவதை விட வசதியானது எனவே அடுக்கடுக்காக பல கூறுகளைக் கொண்ட ஒரு சூழ்நிலை நம்மிடம் இருக்கும்போது நாங்கள் ABCD அளவுருக்களை பயன்படுத்தி அத்தகைய சுற்றுகளை பகுப்பாய்வு செய்கிறோம்